நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் இன் மூக் பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் நான் ரவிச்சந்திரன் ஐஐடி கான்பூரில் உள்ள மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையின் ஆங்கிலப் பேராசிரியர் நாம் ஏற்கனவே முதல் வாரத்தில் இருக்கிறோம் பின்னர் முடிவை மனதில் கொண்டு தொடங்குவது பின்னர் திட்டமிடுதல் நுண் திறன்களை வளர்ப்பதற்கான தயாரிப்பு குறித்து நான் இதுவரை மூன்று தொகுதிகளைச் செய்துள்ளேன் இப்போது இந்த தொகுதியில் அதாவது முதல் வாரத்தின் தொகுதி எண் 4 இல் நான் நுண் திறன்களின் வகைகளில் அதிக கவனம் செலுத்துவேன் குறிப்பாக உங்கள் சுய நிர்வாகத்திற்கு பொருத்தமான நுண் திறன்கள் இது உங்களை வளர்த்துக் கொள்வது முந்தைய அணுகுமுறையில் நான் உங்களுக்குச் சொன்னது போல் நான் ஒரு அணுகுமுறையைப் பயன்படுத்தப் போகிறேன் அங்கு மற்ற அணுகுமுறைகளைப் போலல்லாமல் மக்கள் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறார்கள் இதைச் செய்யுங்கள் அதைச் செய்யுங்கள் பின்னர் சில ஒப்பனை தொடுதல்களைக் கொடுங்கள் ஆனால் நடைமுறையில் இது உண்மையில் உங்கள் ஆளுமையின் வளர்ச்சிக்கு சமமாக இருக்காது எனவே இங்கே எனது அணுகுமுறை என்னவென்றால் உங்கள் ஆளுமையில் ஒரு வகையான மாற்றத்தை உருவாக்குவது மாற்றியமைப்பது மேம்படுத்துவது மற்றும் அதே நேரத்தில் நுண் திறன்களை உள்வாங்குவது இது உங்களுடன் என்றென்றும் இருக்கும் மேலும் இது அனைத்து மனித தொடர்புகள் மற்றும் தகவல்தொடர்புகளில் உங்களுக்கு விரும்பிய விளைவைக் கொடுக்கும் இப்போது நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய விரிவுரையில் நாம் என்ன செய்தோம் என்பதற்கான விரைவான சிறப்பம்சங்கள் முந்தைய ஒன்றில் மனித உணர்வுகளைப் பற்றி நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன் மனித உணர்வுகள் மனித உறவுகளில் சரியான புரிதலை எவ்வாறு தீர்மானிக்கின்றன என்பதை நான் உங்களுக்குச் சொன்னேன் நான் கூறியது உணர்வுகள் வேறுபட்டவை மற்றும் பெரும்பாலும் முரண்பட்டவை நாம் ஒரே பொருளைப் பார்க்கிறோம் ஆனால் ஒரே பொருளைப் பற்றிய இரண்டு வெவ்வேறு உணர்வுகள் உள்ளன பின்னர் தப்பெண்ணத்தால் வழிநடத்தப்பட வேண்டாம் குறிப்பாக மனித தொடர்புகளில் இதற்கு நீங்கள் உணர்ச்சி ரீதியாக சமநிலையாக இருக்க வேண்டும் இதனால் நீங்கள் உங்கள் கோபத்தைக் காண்பிப்பதற்கு முன்பு அல்லது ஒருவரின் எரிச்சலூட்டும் நடத்தை மீது எந்தவிதமான உணர்ச்சியையும் காண்பிப்பதற்கு முன்பு முதல் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் அந்த நபர் அத்தகைய முறையில் நடந்து கொள்ள என்ன காரணம் என்பதைக் கண்டறியவும் இப்போது நான் ஸ்டீபன் கோவியின் உதாரணத்தை உங்களுக்குக் கொடுத்தேன் பின்னர் அவர் புகழ்பெற்ற கூற்றை கூறுகிறார் முதலில் புரிந்துகொள்ளத் தேடுங்கள் பின்னர் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மற்றவர்கள் உங்களைப் புரிந்து கொள்ளவில்லை என்று புகார் செய்வதற்குப் பதிலாக அந்த நபர் ஏன் உங்களுக்கு பொருந்தாத ஒரு வகையான அசாதாரண முறையில் நடந்துகொள்கிறார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இப்போது இது முந்தைய விரிவுரையைப் பற்றியது ஆனால் மறுபுறம் சில பொதுவான குறிப்புகள் இந்த பாடத்திட்டத்திற்குத் தேவையான குறைந்தபட்ச கற்றலைச் செய்வதில் திருப்தி அடைய வேண்டாம் அங்கும் இங்கும் நான் சில பெயர்களை விட்டு கூறுவேன் சில யோசனைகளை முன் வைப்பேன் சில புத்தகங்களை கொடுப்பேன் அவற்றை நீங்கள் கூடுதல் வாசிப்புக்கு பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக முந்தைய இரண்டு விரிவுரைகளில் பரிந்துரைக்கப்பட்ட கூடுதல் விஷயங்களிலிருந்து நீங்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று ஸ்டீபன் கோவியின் மிகவும் பயனுள்ள நபர்களின் ஏழு பழக்கவழக்கங்களைப் பற்றி நான் குறிப்பிட்டேன் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸின் புகழ்பெற்ற தொடக்க உரையைப் பார்க்கவும் நான் உங்களிடம் கேட்டேன் உங்களில் பெரும்பாலோர் இதைச் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் அதைச் செய்யவில்லை என்றால் இன்னும் சிறிது நேரம் எடுத்து பின் முயற்சிக்கவும் இந்த விரிவுரை முடிந்த பிறகு புத்தகத்தை வாங்கி பின்னர் வீடியோவைப் பார்க்க முயற்சிக்கவும் இப்போது இந்த விரிவுரையில் மீண்டும் நான் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் இந்த கேள்வியை பற்றி யோசித்துக்கொண்டிருக்கலாம் நான் இதுவரை உங்களுக்கு சில மென்மையான திறன்களைக் கற்றுக் கொடுத்துள்ளேனா நான் உங்களுக்குக் கற்பித்திருந்தால் நீங்கள் இதுவரை ஏதேனும் நுண் திறன்களைக் கற்றுக்கொண்டீர்களா நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அவை என்ன இப்போது நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் இந்த திறன்களை நான் உங்களுக்குக் கற்பிக்கப் போகிறேன் என்று வெளிப்படையாகச் சொல்லவில்லை பின்னர் அதைப் பற்றி பேசினேன் ஆனால் சில முக்கியமான கருத்துகளையும் யோசனைகளையும் அறிமுகப்படுத்துவதற்கான வழியில் சுய மேலாண்மை உணர்ச்சி ஒழுங்குமுறை மற்றும் நேர மேலாண்மை திறன்கள் தொடர்பான சில மென்மையான திறன்களை நான் மறைமுகமாக கற்பித்துள்ளேன் இப்போது மீண்டும் ஒரு விரைவான மறுபரிசீலனை மென்மையான திறன்களின் கண்ணோட்டத்தில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதற்கான முன்னோட்டம் ஆம் உண்மையில் நான் உண்மையில் உங்களுக்கு சில மென்மையான திறன்களைக் கற்பித்தேன் என்பதைப் புரிந்துகொள்ள உதவும் ஆனால் நான் மீண்டும் சொன்னது போல் நான் குதிரையை குளத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் ஆனால் அதைக் குடிப்பதா இல்லையா என்பது குதிரையைப் பொறுத்தது இவை சில திறன்கள் என்ற சூழலையும் விழிப்புணர்வையும் நான் உருவாக்கியுள்ளேன் நீங்கள் அதைப் பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் மேலும் அந்த திறன்கள் உங்கள் அன்றாட நடத்தையில் செயல்படுத்தப்பட வேண்டும் இதனால் அந்த திறன்கள் உங்கள் ஒரு பகுதியாக மாறும் இப்போது நான் உங்களுக்கு மறைமுகமாக கற்பிக்க முயற்சிக்கும் திறன்கள் என்ன இப்போது முதல் தொகுதியில் அவற்றை பாருங்கள் நான் உங்களைத் தயார்படுத்த முயற்சிக்கிறேன் இந்த பாடத்திட்டத்திற்கு உங்களை நன்றாகச் சரிசெய்ய முயற்சிக்கிறேன் பின்னர் நான் உங்களைத் திட்டமிட வைக்க வைக்க முயற்சிக்கிறேன் நான் சொன்ன ஒரு அட்டவணையைத் திட்டமிடுங்கள் இந்தத் பாடத்திட்டத்தைச் படிப்பதற்கு தயார்படுத்துவதும் திட்டமிடுவதும் மிகவும் முக்கியம் இரண்டாவதாக தெளிவான நோக்கத்தைக் கொண்டிருப்பது தொடர்பாக சுய விழிப்புணர்வில் நான் பெரும்பாலும் கவனம் செலுத்தினேன் ஒரு முடிவை மனதில் கொண்டு தொடங்குவதைப் பற்றி நாங்கள் பேசினோம் பின்னர் அந்த முடிவை மனதில் வைத்திருப்பது நீங்கள் ஒரு புதிய பணியைத் தொடங்குவதற்கு முன்பு இறுதி முடிவைப் பற்றி சிந்திப்பதாகும் நான் உங்களுக்குச் சொன்ன எந்தவொரு பணிக்கும் பொருந்தும் இந்த பாடத்திட்டத்தைச் செய்வதற்கு முன்பே ஏன் இந்த பாடத்திட்டத்தை செய்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்தப் பாடத்திட்டத்தின் முடிவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு சான்றிதழை மட்டுமே எதிர்பார்க்கிறீர்களா அல்லது சான்றிதழைத் தவிர வேறு ஏதாவது விரும்புகிறீர்களா இதை எப்படிப் பயன்படுத்தப் போகிறீர்கள் பின்னர் முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள் உங்கள் தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை என்ன உங்கள் வாழ்நாள் பணி என்ன நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் மீண்டும் இப்போது இடைவெளி எடுத்து ஒரு இடைநிறுத்தத்தை எடுத்து திரும்பிப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த நான்கு முக்கியமான நபர்கள் உங்களைப் பற்றி என்ன சொல்லப் போகிறார்கள் இப்போது அந்த விஷயங்கள் நீங்கள் திட்டமிடப் போகும் விதத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு புதிய பணியைத் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் இறுதி முடிவைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் நான் விரும்பினேன் ஏனெனில் இது உங்கள் முன்னுரிமைகளை அறிந்து கொள்வதற்கும் அமைப்பதற்கும் உதவும் இப்போது உங்கள் முன்னுரிமைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்தவுடன் அதிக மதிப்பு மற்றும் குறைந்த மதிப்பு கொண்ட பணிகள் எவை என்பதை அடையாளம் காண கற்றுக்கொள்கிறீர்கள் பின்னர் மெதுவாக நீங்கள் எந்த மதிப்பும் இல்லாத பணிகள் இருக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறீர்கள் அதில் நேரத்தை செலவிடுவது உங்கள் ஆளுமை அல்லது நுண் திறன்களை வளர்த்துக் கொள்ள உதவப் போவதில்லை அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுங்கள் மதிப்பில்லாத பணி பின்னர் நீங்கள் அதிக மதிப்புள்ள பணிகளை மட்டுமே செய்ய உறுதியளிக்கிறீர்கள் நான் அர்ப்பணிப்பைக் கேட்கிறேன் பின்னர் நீங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க மன உறுதி மற்றும் விடாமுயற்சியைப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் நான் சென்றேன் நான் கேள்விப்பட்டேன் பின்னர் நான் உங்களுக்கு புலனுணர்வு வேறுபாடுகளைப் பற்றியும் சொல்கிறேன் நமது சொந்த உணர்வுகளில் உள்ள வேறுபாடுகள் எனவே அதன் முடிவில் மற்றவர்களுடன் அனுதாபம் கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்வது முக்கியம் என்று கூறி முடித்தேன் அனுதாபம் என்பது ஒரு வகையான நுண் திறமை அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நான் இப்போது அதைப் பற்றி மேலும் பேசுவேன் நுண் திறன்களின் ஒன்பது முக்கிய அம்சங்களைப் பற்றி நான் முன்னிலைப்படுத்தப் போகிறேன் ஒன்பது முக்கிய அம்சங்கள் நீங்கள் புத்தகங்களைப் பார்த்தால் அவை நூற்றுக்கணக்கான திறன்களைக் கூறுகின்றன ஆனால் நான் அடையாளம் கண்டுள்ள ஒன்பது பரந்த நுண் திறன்களில் மற்ற அனைத்து திறன்களையும் இணைக்க முடியும் இந்த தொகுதியில் சுய மேலாண்மை திறன் தொகுப்பின் கீழ் வரும் இந்த ஒன்பது திறன் தொகுப்புகளில் கவனம் செலுத்துவோம் இப்போது இந்த ஒன்பது முக்கியமானவை அதன் முடிவில் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் நான் கருத்துக்களைக் கற்பிக்கப் போவதில்லை நான் உங்களிடம் கேள்விகளைக் கேட்கப் போகிறேன் பின்னர் இந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆகும் அதாவது பதில்கள் மறைமுகமாக உள்ளன சரியான பதில் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அதைப் பற்றி சிந்தியுங்கள் பின்னர் நீங்கள் அதைச் செய்யவில்லை என்று நினைத்தால் எனவே அதை மாற்றவும் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றவும் பின்னர் அதற்கேற்ப மாற்ற முயற்சிக்கவும் சுய நிர்வாகத்தின் அடிப்படையில் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய முதல் மிக முக்கியமான திறன் சுய விழிப்புணர்வு ஆகும் இப்போது சுய விழிப்புணர்வு என்பது நீங்கள் உங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பது பற்றி பேசுவது அறியப்படாத சுயம் என்பது வாழ்வதற்கு மதிப்புள்ள ஒன்றல்ல நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை அறிந்தால் நீங்கள் உலகை வெல்ல முடியும் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்குத் தெரியும் ஆனால் சில ஊடுருவும் கேள்விகளின் அடிப்படையில் இந்த கருத்துக்களைப் பற்றி சிந்தியுங்கள் அவற்றுக்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிப்பீர்கள் நான் உங்களிடம் கேட்கப் போகும் சில கேள்விகளைப் பாருங்கள் பின்னர் அதன் அடிப்படையில் உங்கள் சுய விழிப்புணர்வின் அளவை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்கு மேலும் தேவை என்று நீங்கள் நினைத்தால் கேள்விகளைக் கேளுங்கள் மேம்பாடுகளைச் செய்யுங்கள் ஏன் சோம்பேறியாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய மோதல் தீர்வு நீங்கள் சோம்பலை சமாளிப்பீர்கள் என்று முடிவு செய்ய முயற்சிப்பதாகும் நீங்கள் முடிவு செய்யும் நாளில் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும் பின்னர் உங்களுக்கு அதிக பணிகள் இருக்கும் நீங்கள் விரைவில் அல்லது பின்னர் உங்கள் பணியை அடையாளம் காண்பீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தொடருவீர்கள் பின்னர் நீங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஏன் சோம்பேறியாக இருக்கிறீர்கள் எது உங்களை சோம்பேறியாக ஆக்குகிறது எது உங்களை எந்தவொரு வெகுமதியையும் எதிர்பார்க்காமல் உங்களை வேலை செய்ய வைக்கும் நீங்கள் ஒரு வேலைக்குச் செல்லும்போது அது 9 முதல் 5 மணி வரையுள்ள வேலை என்றாலும் 5 மணிக்கு அப்பாலும் எது உங்களை வேலை செய்ய வைக்கும் உங்கள் கடிகாரத்தை அடிக்கடி பார்க்காமல் எது உங்களை வேலை செய்ய வைக்கும் எந்த வேலை உங்களை ஆர்வத்துடன் வேலை செய்ய வைக்கும் அதை நீங்கள் செய்கிறீர்களா நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஏன் செய்யவில்லை எனவே இவை உங்கள் சுய விழிப்புணர்வுக்கு சமமான பதில்கள் நீங்கள் அதைப் பற்றி யோசிக்கவில்லை என்றால் இப்போது அதைப் பற்றி சிந்தியுங்கள் யார் அல்லது எது உங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது அது ஒரு மனிதரா இது ஒரு நபரின் தோற்றமா பின்னர் சிலரைப் போல குழந்தையின் அப்பாவித்தனத்தைப் பாருங்கள் அவர்கள் மிகவும் ஈர்க்கப்படுகிறார்கள் சிலர் சூரிய அஸ்தமனத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள் இயற்கையே மிகப் பெரிய உத்வேகம் அளிக்கிறது சிலர் பெரிய சாதனைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள் உங்களைத் தூண்டுவது எது பின்னர் யார் அல்லது எது உங்களை கோபப்படுத்துகிறது நீங்கள் யாரையாவது அல்லது எதையாவது பார்த்து பின்னர் நீங்கள் கோபப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அது என்ன அது உங்களை அமைதியாக்குகிறது நீங்கள் எப்போது அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கிறீர்கள் எந்த நேரத்தில் நீங்கள் முற்றிலும் மன அழுத்தமில்லாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் முற்றிலும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கிறீர்கள் அதிகாலையிலா அல்லது உங்கள் பிற்பகல் தூக்கத்திற்குப் பிறகு எப்போதாவதா ஒரு நாளில் நீங்கள் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கும் நேரம் எது ஒரு மாதத்தில் எத்தனை வாரங்கள் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கிறீர்கள் தூக்கமின்மை போன்ற போன்ற எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நிம்மதியாக தூங்கினீர்கள் எத்தனை நாட்கள் இப்படியே கழிந்தன பிறகு எதற்காகப் பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு என்ன பயம் உங்கள் அச்சங்கள் என்ன நீங்கள் எப்போது வெட்கப்படுகிறீர்கள் நீங்கள் கொஞ்சம் வெட்கப்படுகிறீர்கள் நீங்கள் சங்கடப்படுகிறீர்கள் பின்னர் சில விஷயங்களைச் செய்ய சற்றே வெட்கப்படுகிறீர்கள் அது எப்போது நடக்கிறது ஏன் மனச்சோர்வடைகிறீர்கள் உங்கள் உந்து சக்திகள் யாவை உங்களைத் தூண்டுவது எது அது அதிகாரமா இது ஒரு வகையான அழகா சில அழகுணர்ச்சியா உலகை மாற்ற இது ஒரு வகையான உந்துதலா உங்களை நீங்களே மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது இதுதானா உங்களைத் தூண்டுவது எது நீங்கள் ஏன் விஷயங்களை ஒத்திவைக்கிறீர்கள் உங்களுக்கு போதுமான உந்துதல் இருந்தால் நீங்கள் ஏன் விஷயங்களை ஒத்திவைக்கிறீர்கள் நீங்கள் ஏன் சரியான நேரத்தில் விஷயங்களைச் செய்யவில்லை நீங்கள் ஏன் ஒருவரை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் நீங்கள் ஏன் உங்களுடன் மகிழ்ச்சியாக இல்லை எவரோ ஒருவர் உங்களை விட சிறந்த ஒன்றைப் பெற்றுள்ளனர் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏன் பொறாமைப்படுகிறீர்கள் பின்னர் நீங்கள் யாரையாவது எப்போது பாராட்டுகிறீர்கள் ஒருவரிடம் சில குணங்களை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் எப்போது காட்டுகிறீர்கள் நீங்கள் எப்போதும் உங்களைப் பற்றி கவலைப்படுகிறீர்களா யாராவது அல்லது எவராவது உங்களை விட சிறந்தவர்கள் என்று அவரிடம் அவரிடம் சொல்ல ஒருபோதும் நேரம் கிடைக்கவில்லையா நீங்கள் அதைச் செய்தால் அதை எப்போது செய்வீர்கள் நீங்கள் ஏன் ஒருவரிடம் அல்லது எதனிடமாவது ஈர்க்கப்படுகிறீர்கள் யாரிடமாவது அல்லது எதனிடமாவது இருக்கும் எந்த குணம் உங்களை ஈர்க்கிறது எதற்காவது நீங்கள் ஏன் அடிமையாகிறீர்கள் அது நல்ல அடிமைத்தனமாக இருக்கலாம் கெட்ட அடிமைத்தனமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு புத்தகத்தைப் படிப்பதற்கு அடிமையாக இருக்கலாம் நீங்கள் தொலைக்காட்சியில் எதையாவது பார்ப்பதற்கு அடிமையாக இருக்கலாம் நீங்கள் இணையத்திற்கு அடிமையாகலாம் ஃபேஸ்புக்கிற்கு அடிமை போதைக்கு அடிமை சிகரெட்டுக்கு அடிமை பல விஷயங்களுக்கு அடிமை ஆனால் ஏன் அடிமை ஆகிவிட்டீர்கள் உங்களுக்கு இந்த அடிமைத்தனம் எதனால் ஏற்படுகிறது நீங்கள் ஏன் வெறுக்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் ஒரு நபருடன் பேசுவதில்லை ஆனால் நீங்கள் அந்த நபரைப் பார்த்தவுடன் நீங்கள் அந்த நபரை வெறுக்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் ஏன் அந்த நபரை வெறுக்கிறீர்கள் நீங்கள் ஏன் ஒருவரை நேசிக்கிறீர்கள் அதற்கும் காரணம் இல்லை நீங்கள் ஏன் ஒருவரை நேசிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சித்தால் உங்கள் சொந்த சுயத்திற்குத் தேவையான ஒரு வகையான விழிப்புணர்வை நீங்கள் உருவாக்க முடியும் எனவே அது சுய விழிப்புணர்வின் கீழ் உள்ளது இரண்டாவது வலது பக்கம் செல்வோம் தன்னம்பிக்கை இப்போது இந்தக் கேள்விகளைக் கேளுங்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு நம்பிக்கையின்மை இருக்கிறதா இந்த மூன்று பிரிவுகளில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையின் சில அம்சங்களில் நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஆனால் வேறு ஏதோவொன்றில் நம்பிக்கை முற்றிலும் இல்லாதிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் எந்தப் பகுதியில் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படியானால் உங்கள் நம்பிக்கைக்கு சமமான எதையும் அடைய உங்களுக்குள் வலிமையும் சக்தியும் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா அதாவது உள் நம்பிக்கை சரி வெளியே நீங்கள் எதற்காவது வெட்கப்படுகிறீர்கள் பின்னர் நீங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தவில்லை ஆனால் உங்களுக்குள் அந்த சக்தி உங்களிடம் உள்ளது என்று நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதைச் சாதிக்க அந்த வலிமை உங்களுக்கு இருக்கிறதா உங்களிடம் அது இருந்தால் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் இல்லையென்றால் நீங்கள் அதை வளர்த்துக் கொள்ளவேண்டும் மனநிலை மீண்டும் ஒரு மிக முக்கியமான திறன் தொகுப்பாகும் இது சுய மேலாண்மை திறன்களின் அடிப்படையில் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு நேர்மறை அல்லது எதிர்மறை மனநிலையைக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் எப்போதும் வாழ்க்கையின் நம்பிக்கையூட்டும் படத்தைப் பார்க்கிறீர்களா அல்லது எப்போதும் இருண்ட ஒன்றைப் பார்க்கிறீர்களா உங்கள் மனம் பிரச்சினைகளைப் பார்க்கிறதா அல்லது பிரச்சினைகளுக்குத் தீர்வு காண்கிறதா எனவே எந்தவொரு சூழ்நிலையிலும் மக்கள் உள்ளனர் அவர்கள் முதலில் பிரச்சினைகளைப் பார்ப்பார்கள் மேலும் எந்தவொரு சூழ்நிலையிலும் மற்றவர்கள் உள்ளனர் அவர்கள் எப்போதும் அடையக்கூடிய சிறந்த தீர்வைக் காண முயற்சிக்கிறார்கள் உங்கள் மனது எதைப் பற்றி சிந்திக்கிறது இது சிக்கலை உருவாக்குவதா அல்லது பிரச்சினைகளைத் தீர்ப்பதா பின்னர் மனநிலையின் மற்ற அம்சம் உங்களிடம் ஒரு கடுமையான நிலையான மனநிலை உள்ளதா அல்லது நெகிழ்வான வளர்ச்சி மனநிலை உள்ளதா நிலையான மனநிலைக்கும் வளர்ச்சி மனநிலைக்கும் இடையில் இந்த கருத்துக்களில் சிலவற்றை நான் வரவிருக்கும் விரிவுரைகளில் விரிவாகக் கூறுவேன் ஆனால் இப்போது குறைந்தபட்சம் நீங்கள் எந்த வகையான மனநிலையைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் நிலையான மனநிலை இருந்தால் நீங்கள் யோசனைகளை வரவேற்க மாட்டீர்கள் இது போன்ற பாடநெறியை கூட நீங்கள் வரவேற்க மாட்டீர்கள் எனவே உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் பாடத்திட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை சந்தேகத்துடன் பார்க்க விரும்புகிறீர்கள் ஆனால் மனதளவில் நீங்கள் நிலையாக இருக்கிறீர்கள் நீங்கள் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் வளர்ச்சி மனநிலை கொண்ட மக்கள் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்பதை எப்போதும் அறிவார்கள் பின்னர் அவர்கள் தவறுகள் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் உருவாகிறார்கள் அவர்கள் மேம்படுகிறார்கள் பின்னர் அவர்கள் வளர்கிறார்கள் எனவே நீங்கள் மனநிலையில் இருக்கிறீர்களா அல்லது வளர்ச்சி மனநிலையில் இருக்கிறீர்களா என்பதைப் பாருங்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்கும் உங்கள் மனம் வாய்ப்பைத் தேடுகிறதா அல்லது உங்கள் மனம் புகார் செய்வதிலும் மற்றவர்களைக் குற்றம் சாட்டுவதிலும் ஈடுபடுகிறதா எனவே சிலர் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றனர் நான் தவறு செய்தேன் என்று மனம் நினைக்கிறது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அது நான் அல்ல என்று மனம் நினைக்கிறது அது அவரால் தான் என் பெற்றோரின் காரணமாக என் முதலாளியின் காரணமாக என் மகனின் காரணமாக மனைவியின் காரணமாக என் சக ஊழியர் நண்பர் எதிரி காரணமாக இது நான் என்னால் நடக்கவில்லை உங்கள் மனது என்ன நினைக்கிறது அதுவே உங்கள் மனநிலையை தீர்மானிக்கிறது நீங்கள் ஒரு வளர்ச்சி மனநிலையைக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் உண்மையில் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு நேர்மறையான மனநிலையைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது உணர்ச்சி சமநிலை மன அழுத்தத்தைக் கையாளுதல் மற்றும் தோல்வியைச் சமாளிப்பது தொடர்பான அடுத்த 3 திறன் தொகுப்புகளைப் பார்ப்போம் இது மீண்டும் உங்கள் ஆளுமையை தீர்மானிக்கிறது மற்றும் நுண் திறன்களை வளர்க்கிறது இப்போது உணர்ச்சி சமநிலை இன்று உணர்ச்சி சமநிலையுடன் நான் பேசப் போகும் அடுத்த அம்சங்கள் ஆன்மீக நுண்ணறிவு இந்த இரண்டு திறன்களின் தொகுப்புகளும் நீங்கள் மிகவும் வெற்றிகரமான நபராக இருக்கப் போகிறீர்களா என்பதை தீர்மானிக்கும் முக்கிய திறன் தொகுப்புகளாக கருதப்படுகின்றன வெற்றிகரமாக இருப்பது பொருள்சார் அடிப்படையில் அல்ல ஆனால் ஒரு முழுமையான அடிப்படையில் நீங்கள் வெற்றிகரமாக இருப்பீர்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பீர்களா எனவே இந்த இரண்டு அம்சங்களும் மட்டுமே உங்கள் வெற்றியின் அளவை தீர்மானிக்கும் புத்திசாலித்தனமான ஈவு IQ தான் முந்தைய சிந்தனைக்கு எதிராக அவை தீர்மானிக்கின்றன இப்போது இந்த EQ என்றால் என்ன உணர்ச்சி அளவு உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் நான் அதை உணர்ச்சி சமநிலை என்று அழைக்கிறேன் உங்கள் உணர்ச்சி கல்வியறிவு எவ்வளவு நன்றாக உள்ளது உணர்ச்சி ரீதியாக உங்களைப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் உள்ளன என்பதை நீங்கள் எப்போது அறிவீர்கள் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை இழக்கிறீர்கள் என்று உங்களுக்கு எப்போது தெரியும் உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவின் நிலை என்ன உங்கள் ஈக்யூ என்ன எல்லா நேரத்திலும் யாருடனும் உங்கள் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த உங்களால் முடிகிறதா யாருடனாவது இருக்கும் போது போது நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை இழக்கிறீர்களா சிலருடன் இருக்கும் போது மட்டுமே உங்களால் அதை கட்டுப்படுத்த முடிகிறதா நீங்கள் விரும்பினால் மட்டுமே உங்கள் உணர்வுகளை மறைக்க முடியுமா அல்லது உங்கள் முகம் கண்கள் உங்கள் முழு உடலிலிருந்தும் சொற்களற்ற முறையில் உணர்வை வெளிப்படுத்துகிறீர்களா உங்களால் முடியவில்லையா சிலருக்கு முன் நீங்கள் பலவீனமாக உணர்கிறீர்களா சிலருடன் குறிப்பாக அவர்கள் உங்கள் முதலாளியாக இருந்தால் நீங்கள் பயப்படுகிறீர்களா நீங்கள் அவ்வளவு நல்ல நிலையில் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் சக்திவாய்ந்த மக்கள் முன் உங்களை விட பணக்காரர்கள் முன் நீங்கள் சற்றே மிரட்டப்பட்டதாகவும் பலவீனமாகவும் உணர்கிறீர்களா எனவே உங்களுக்கு இந்த வகையான உணர்ச்சி பிரச்சினைகள் உள்ளதா கோபம் விரக்தி வலி வலி போன்ற உங்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா உதாரணமாக நீங்கள் காயம் அடைந்தால் நீங்கள் எப்படி நடந்துகொள்கிறீர்கள் எதிர்வினையா நீங்கள் கோபப்படுகிறீர்கள் மற்றவர்களை பார்த்து கூச்சலிடுகிறீர்களா அல்லது உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக் கொள்கிறீர்களா பின்னர் நீங்கள் சுயபரிசோதனை செய்கிறீர்கள் பின்னோக்கி பார்க்கிறீர்கள் விஷயங்களைப் பற்றி சிந்திக்கிறீர்கள் பின்னர் எதிர்காலத்தில் இதுபோன்ற காயங்களைக் குறைப்பதற்கான தீர்வைக் கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் நீங்கள் எப்படி நடந்துகொள்கிறீர்கள் மக்கள் உங்களை காயப்படுத்தும்போது நீங்கள் பெருந்தன்மையுடன் செயல்படுகிறீர்களா மக்கள் உங்களை காயப்படுத்தும்போது நீங்கள் தாராளமாக செயல்படுகிறீர்களா அல்லது யாராவது உங்களை காயப்படுத்தும்போது உங்களின் மோசமான பக்கத்தை நீங்கள் காட்டுகிறீர்களா எனவே இது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் சொந்த உணர்ச்சியால் நீங்கள் நுகரப்படும்போது நீங்கள் பகுத்தறிவுடன் சிந்தித்து புறநிலை முடிவுகளை எடுக்க முடியுமா அதாவது நீங்கள் முழுமையாக உணர்ச்சி கொண்டவராக இருக்கும்போது எந்தவொரு புறநிலை மற்றும் பகுத்தறிவு முடிவுகளையும் எடுக்க முடியுமா அல்லது அது உங்கள் உணர்ச்சிகளால் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்க முடியுமா உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளைப் பகிர்ந்து கொள்ள நீங்கள் பயப்படுகிறீர்களா உங்கள் உள்ளார்ந்த அச்சங்கள் சந்தேகங்கள் சந்தேகங்கள் மற்றும் வேடிக்கையான எண்ணங்களை கூட ஒரு குழுவில் குறைந்தபட்சம் ஒரு நபருடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா அது சாத்தியமா பதட்டப்படாமல் ஒருவரிடம் உங்கள் அன்பைப் பகிர்ந்து கொள்ள முடியுமா இப்போது நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டால் இந்த குணங்கள் அனைத்தும் உங்கள் உணர்ச்சி கல்வியறிவு பற்றிய முக்கியமான தடயங்களைச் சொல்கின்றன இதற்கு மீண்டும் வருவேன் ஆனால் இப்போதைக்கு இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்பினேன் இந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்க விரும்புகிறேன் உண்மையில் நீங்கள் இதைக் கேளுங்கள் பின்னர் எழுதுங்கள் பின்னர் சிந்தியுங்கள் பதிலை எழுதுங்கள் நான் இந்த மட்டத்தில் இருக்கிறேன் இந்த நபரைப் பார்த்து நான் பயப்படுகிறேன் பின்னர் அதை உங்கள் மனதில் உணர்வுபூர்வமாக வைத்திருக்க முயற்சிக்கவும் பின்னர் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முயற்சிக்கவும் மீண்டும் நான் சொன்னது போல் பின்னர் ஒருவித உணர்ச்சி சிக்கல்களை சமாளிப்பது எப்படி என்பதற்கு மீண்டும் வருவேன் இப்போது மன அழுத்த மேலாண்மையைப் பற்றி மன அழுத்தத்தைக் கையாள்வது பற்றி மன அழுத்தத்தை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் ஒரு நபராக நீங்கள் எவ்வளவு உணர்ச்சிபூர்வமாக வலிமையானவர் என்பதை அதுவும் தீர்மானிக்கிறது மேலும் இது உங்கள் சுய மேலாண்மை திறன் தொகுப்பைப் பற்றியும் கூறுகிறது மன அழுத்தத்தைக் கையாள்வதைப் பொறுத்தவரை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சாந்தமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறீர்களா சிலர் அவர்களின் நண்பர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் இருக்கும் சூழலில் மட்டுமே தாங்கள் அமைதியாக இருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் விரோதமான சூழ்நிலையில் கடினமான சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பீர்களா தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை மட்டங்களில் மக்களுடன் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீர்களா நீங்கள் வீட்டிற்குச் செல்வதை வெறுக்கிறீர்கள் எனவே நீங்கள் மதுபானசாலைக்குச் சென்று நிறைய குடித்து பின்னர் வீட்டிற்குச் சென்று மீண்டும் திட்டு வாங்கிக்கொள்கிறீர்கள் ஆனால் பின்னர் உங்கள் மயக்க நிலையில் உங்களுக்கு எதுவும் கேட்கவில்லை பின்னர் நீங்கள் மட்டையாகி விடுகிறீர்கள் அலுவலகம் மீண்டும் நீங்கள் செல்கிறீர்கள் உங்கள் சக ஊழியரை எதிர்கொள்ள நீங்கள் நீங்கள் விரும்பவில்லை உங்கள் முதலாளியை எதிர்கொள்ள விரும்பவில்லை அந்த வீட்டிலும் அலுவலகத்திலும் இதுபோன்ற முரண்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்களா மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று உங்களுக்குத் தெரியுமா மன அழுத்தம் என்பது ஒரு விஷயம் சில நேரங்களில் அது சுய தூண்டல் என்று உங்களுக்குத் தெரியும் பெரும்பாலும் அது இருப்பதில்லை இது ஒரு மாயை இவை அனைத்தும் உணரப்பட்ட அச்சுறுத்தல்கள் இப்போது நீங்கள் அதை உணர்ந்தவுடன் மன அழுத்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று உங்களுக்குத் தெரியுமா நீங்கள் எவ்வளவு குறைவான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிக உற்பத்தித் திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா நீங்கள் மன அழுத்தத்தை அகற்றி பின்னர் நீங்கள் அதிக உற்பத்தித் திறன் கொண்டவராக மாறுவது முக்கியம் நீங்கள் அதைப் பற்றி யோசித்திருக்கிறீர்களா இப்போது அடுத்த திறன் தொகுப்பு தோல்வியை சமாளிப்பது தொடர்பானது தோல்வியை நீங்கள் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் தோல்வி உண்மையில் உங்கள் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டா உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக் கொள்ளப் போகிறீர்களா பின்னர் அந்த தோல்வியைப் பயன்படுத்தி உங்கள் வெற்றியை ஒரு விஷயமாக புள்ளியாக மாற்றப் போகிறீர்களா அல்லது தோல்வியால் நீங்கள் சிக்கிக் கொள்ளப் போகிறீர்களா தோல்விக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் எனவே அது மீண்டும் உங்கள் ஆளுமையை தீர்மானிக்கிறது ஒரு பின்னடைவுக்கு பின்னர் மீண்டும் திரும்பி வர உங்களுக்கு மீளுந்தன்மை இருக்கிறதா எனவே மக்கள் உள்ளனர் ஒரு சிறிய பின்னடைவு கூட எனவே அவர்கள் மிகவும் விரக்தியடைகிறார்கள் எனவே உணர்ச்சி ரீதியாக வருத்தப்படுகிறார்கள் அவர்கள் மீண்டும் முயற்சிப்பதை நிறுத்துகிறார்கள் அவர்கள் அதை நிறுத்துகிறார்கள் அதேசமயம் திரும்பி வரும் சில நபர்கள் உள்ளனர் அவர்கள் விரக்தியின் ஆழத்திற்குச் செல்கிறார்கள் பின்னர் அவர்கள் அதிலிருந்து வெளியே வருகிறார்கள் மேலும் மீளுந்தமை காரணமாக அவர்கள் மீண்டும் நம்பமுடியாத உயரத்திற்கு உயர்கிறார்கள் இது ஒரு நுண் திறமை உங்களுக்கு விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் மற்ற நுண் முயற்சியும் இருக்கிறதா தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் இருந்தபோதிலும் உங்கள் திட்டத்தை தொடர உங்கள் பணி நிறைவேற்றப்படும் வரை அதே ஆற்றலுடன் பணியாற்றுவதற்கான மன உறுதியும் உறுதிப்பாடும் உங்களுக்கு இருக்கிறதா ஒரு திட்டத்தின் தொடக்கத்தில் நிறைய உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் தொடங்கும் நபர்கள் உள்ளனர் ஆனால் திட்டம் தொடரும்போது என்ன நடக்கிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் அனைத்து ஆற்றலையும் உற்சாகத்தையும் இழக்கிறார்கள் ஏனெனில் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை அவர்களுக்கு எந்த ஊக்கமும் கிடைக்கவில்லை இந்த நேரத்தில் தான் தான் அவர்கள் தங்களை நம்ப வேண்டும் அவர்கள் தங்கள் உள் மையத்தை மிகவும் வலுவாகக் கொண்டிருக்க வேண்டும் உள் நம்பிக்கையான சுயத்தை நம்ப வேண்டும் பின்னர் முன்னேற வேண்டும் அவர்களுக்கு மன உறுதி உறுதிப்பாடு விடாமுயற்சி தொடர் முயற்சி ஆகியவை தேவை இதனால் அவர்கள் மீண்டும் முன்னேற முடியும் இப்போது சுய நிர்வாகத்திற்குத் தேவையான அடுத்த மூன்று முக்கியமான திறன் தொகுப்புகளைப் பார்ப்போம் பொறுமை சகிப்புத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை ஒரு திறனாக நான் வைத்துள்ளேன் ஏனெனில் அவை ஒன்றுக்கொன்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நெருக்கமாக உள்ளன இப்போது பொறுமையாக இருப்பதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் இது ஏன் ஒரு முக்கியமான நுண் திறன் ஏனென்றால் மற்றவர்கள் அவசரப்படும்போது அமைதியாக இருக்க உங்களுக்கு புத்தி இருக்க வேண்டும் எங்கு தேவதூதர்கள் நடக்க பயப்படுகிறார்களோ அங்கு முட்டாள்கள் விரைகிறார்கள் என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தேவதூதர்கள் ஒரு பாதையை எடுக்க பயப்படும்போது கூட முட்டாள்கள் விரைகிறார்கள் அவர்கள் ஓடுகிறார்கள் இப்போது புத்தியுள்ள ஏதாவது செய்ய பயப்படும்போது கூட முட்டாள்தனமான மக்கள் அதைச் செய்வேன் என்று உறுதியளிப்பார்கள் இப்போது இந்த சூழ்நிலையைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா சரியான தருணத்திற்காக சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கும் அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா அல்லது பொறுமையின்றி நீங்கள் உங்கள் கோபத்தை இழந்து நீங்கள் ஒரு குறுகிய மனநிலை கொண்ட நபர் என்பதைக் காட்டுவீர்களா மிகவும் விரும்பத்தகாத மற்றும் உங்களுக்கு முற்றிலும் சாதகமற்றதாக மாறும் விஷயங்களில் ஈடுபடுவீர்களா எனவே தனிப்பட்ட அல்லது தொழில்முறை உறவுகளில் பொறுமை என்பது மிக முக்கியமான குணம் ஒரு நடவடிக்கையைத் தொடங்க பொருத்தமான நேரத்திற்காக நீங்கள் பொறுமையாக காத்திருக்க முடியுமா மிக முக்கியமான நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் இதனால் அது பொருத்தமானது என்று நீங்கள் நினைக்கும் போது நடவடிக்கை எடுக்க முடியும் அது உங்களுக்கும் அதில் அக்கறை கொண்ட மற்ற அனைவருக்கும் பயனளிக்கும் உங்களிடம் உயர்ந்த அளவிலான சகிப்புத்தன்மை உள்ளதா இன்று சகிப்புத்தன்மை உலகம் முழுவதும் ஒரு வகையான வெறித்தனமாக மாறியுள்ளது மக்கள் மிகவும் சகிப்புத்தன்மையற்றவர்களாகவும் எந்த வகையான வேறுபாடுகளுக்கும் சகிப்புத்தன்மையற்றவர்களாகவும் மாறிவிட்டனர் பெயரின் அடிப்படையில் வேறுபாடு சாதி மதம் நிறம் மொழி தேசியம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபாடு எனவே ஒரே மாதிரியாக இல்லாத போது எனவே மக்கள் சகிப்புத்தன்மையற்றவர்களாக மாறுகிறார்கள் ஆனால் நான் அந்த வகையான சகிப்புத்தன்மையைப் பற்றி பேசவில்லை ஆனால் சகிப்புத்தன்மையை ஒரு வகையான மென்மையான திறனாக நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்களிடம் உயர்ந்த அளவிலான சகிப்புத்தன்மை உள்ளதா உங்களைத் தொந்தரவு செய்யும் பல்வேறு வகையான குணங்களைக் கொண்டவர்கள் வந்து உங்களுடன் பேசும்போது சிலர் மிகவும் சகிப்புத்தன்மையற்றவர்களாக மாறுகிறார்கள் எனவே நீங்கள் உங்கள் கோபத்தை இழக்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா நீங்கள் மக்களை சகித்துக் கொள்ள முடியுமா சூழ்நிலைகளை உங்களால் சகித்துக் கொள்ள முடியுமா நீங்கள் மக்களுக்கு தவறு செய்வதற்கான சுதந்திரத்தை கொடுக்க முடியுமா நீங்கள் எப்போதும் பந்தை மற்ற நபரின் விளையாட்டரங்கத்தில் தள்ளி பின்னர் உங்கள் பக்கத்தை காத்திருக்க வைப்பவராக இருக்க முடியுமா நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் இருப்பீர்களா மக்கள் உங்களை நம்ப முடியுமா நம்பகத்தன்மை என்பது நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான மென்மையான திறமை நீங்கள் அதை இன்னும் உருவாக்கவில்லை என்றால் நம்பிக்கைக்குரிய தகுதியுடன் நீங்கள் பொறுப்பாகவும் உறுதியுடனும் இருக்கிறீர்களா நீங்கள் உண்மையைப் பேசுகிறீர்களா அல்லது எப்போதாவது பொய்களைச் சொல்கிறீர்களா அல்லது எப்போதும் பொய்களை மட்டுமே சொல்கிறீர்களா இப்போது பொய்களை மட்டுமே சொல்வது வேடிக்கையாக இருக்கும் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள விரும்பினால் நீண்ட காலத்திற்கு அது உதவப்போவதில்லை 100 சதவீதம் உண்மை என்ற உங்கள் வார்த்தையை மக்கள் அதிகமாக நம்பினால் மக்கள் உங்களை அதிகமாக நம்புவார்கள் பின்னர் மக்கள் உங்களிடம் அதிகமாக முதலீடு செய்வார்கள் மக்கள் வந்து அதிகமான அளவில் அளவில் உங்களுக்கு வெற்றியைத் தருவார்கள் இது உண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுடன் இணைக்கப்பட்ட மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும் நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் நல்ல தரநிலைகள் உங்களிடம் உள்ளதா நீங்கள் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் நெறிமுறைப்படி செயல்படுகிறீர்களா நீங்கள் ஒழுக்க ரீதியாக நல்ல முறையில் நடந்துகொள்கிறீர்களா தார்மீக ரீதியாக எது சரி அல்லது தவறு என்று உங்களுக்குத் தெரியுமா நீங்கள் எப்போதும் சரியான பாதையைத் தேர்வு செய்கிறீர்களா நீங்கள் தார்மீக ரீதியாக சரியானவரா அங்கு யாரும் இல்லை என்று உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் விஷயங்களைச் செய்கிறீர்களா ஆனால் அதை மக்கள் பார்த்தாலும் கூட எதுவும் நடக்காதா அல்லது உங்கள் முதலாளி இல்லாத நிலையில் உங்கள் பெற்றோர் இல்லாத நிலையில் உங்கள் பங்குதாரர் இல்லாத நிலையில் நெறிமுறை ரீதியாக சரியானதல்லாத விஷயங்களைச் செய்கிறீர்களா எனவே இந்தக் கேள்விகளைக் கேளுங்கள் பின்னர் முந்தைய சொற்பொழிவில் நான் சுட்டிக்காட்டிய புலனுணர்வு என்பது மற்ற நபரிடம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நீங்கள் தொடர்புபடுத்தும்போது பேசப்படாத தகவல்தொடர்பு நடவடிக்கைகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா மக்கள் பெரும்பாலும் ஒரு விஷயத்தைச் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் வேறு ஒன்றைக் குறிக்கிறார்கள் ஏதோ ஒன்று சில நேரங்களில் அவர்கள் அதற்கு நேர்மாறாக அர்த்தப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் அவர்களின் உடல் மொழி என்பது அதற்கு நேர்மாறானதாக இருக்கிறது இப்போது வாய்மொழி அல்லாத குறிப்புகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா அவர்களின் கண்கள் என்ன சொல்கின்றன அவர்களின் முகபாவனைகள் எதைக் குறிக்கின்றன அதை உன்னால் பார்க்க முடிகிறதா அடிக்கடி மக்கள் ஏதோ சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை அர்த்தப்படுத்துவதில்லை அல்லது அதற்கு நேர்மாறானதை அர்த்தப்படுத்துவதில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா சர்ச்சைக்குரிய கருத்துக்களைக் கேட்கும்போது உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது உங்கள் மனம் தப்பெண்ணங்கள் மற்றும் பின்னர் எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பியிருக்கிறதா நீங்கள் அதை சொல்ல முடியுமா மக்களை நீங்கள் சரியாக புரிந்துகொள்கிறீர்களா எத்தனை முறை மக்கள் வந்து உங்களிடம் சொல்கிறார்கள் ஓ நீங்கள் என்னை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் என்னையோ அல்லது மக்களையோ தவறாகப் புரிந்து கொண்டீர்கள் அவர்கள் வந்து என்னை சரியாகப் புரிந்துகொள்ளும் ஒரே நபர் நீங்கள் தான் என்று சொல்கிறார்களா உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற நபர்கள் எத்தனை பேர் உள்ளனர் இப்போது நீங்கள் உங்கள் முதிர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது உணர்திறன் அடிப்படையில் உணர்ச்சி முதிர்ச்சி பின்னர் கடைசியாக மற்றும் மிக முக்கியமானது இந்த ஆன்மீக நுண்ணறிவு மீண்டும் நான் சொன்னது போல் இதைப் பற்றி இந்த தேவை சாதனை மற்றும் சுய உணர்தல் பற்றி பின்னர் ஒரு பாடத்தில் பேசுவேன் ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஆன்மீக நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதலாவதாக இதற்கும் மதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை இது ஒரு உயர் மட்ட உணர்ச்சி நுண்ணறிவு அங்கு உங்கள் மனம் உடல் மற்றும் உணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உள்ளன என்பதையும் நீங்கள் உணர்கிறீர்கள் ஏதோ இருக்கிறது ஆவி உள்ளது சரி அது மற்ற அனைத்து மனிதர்களுடனும் மற்ற அனைத்து பிரபஞ்சங்களுடனும் ஒரு தொடர்பைக் கொண்ட ஆன்மா அதனுடன் நீங்கள் ஒத்துப்போகிறீர்கள் இப்போது இந்த கேள்விகளைக் கேளுங்கள் நீங்கள் எந்த அளவிலான ஆன்மீக நுண்ணறிவில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு உயர்த்துகிறீர்களா மக்கள் நம்மைப் முன்மாதிரியாகப் பார்க்கிறார்களா உங்களில் எத்தனை பேர் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துகொள்வதற்கான சிறந்த வழி உங்கள் குழந்தைகள் உங்களைப் பற்றி பேசும் விதம் என்று யாரோ ஒருவர் கூறினார் குழந்தைகள் தங்கள் பெற்றோரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அவர்கள் அடிக்கடி கூறுகிறார்கள் குறைந்தபட்சம் உங்கள் குழந்தைகள் உங்களை குடும்ப அளவில் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறார்களா ஆனால் தொழில்முறை மட்டத்தில் எத்தனை பேர் உங்களை ஒரு முன்மாதிரியாகப் பார்க்க முடியும் நீங்கள் எத்தனை பேருக்கு உத்வேகம் அளிக்கிறீர்கள் மற்றவர்கள் அடைய விரும்பும் உங்கள் உயர் நிலை நனவுநிலை என்ன பின்னர் உங்கள் சுயநலத் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வதற்குப் பதிலாக உலகை மாற்றி அதை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவதற்கான உள்ளுணர்வு உங்களிடம் உள்ளதா ஜேம்ஸ் பாண்டைப் போலவே நீங்கள் உலகைக் காப்பாற்ற விரும்புகிறீர்கள் எதிரிகளிடமிருந்து அதைப் பாதுகாக்க விரும்புகிறீர்கள் காலநிலை மாற்றத்திலிருந்து அதைப் பாதுகாக்க விரும்புகிறீர்கள் என்ற உள்ளுணர்வு உங்களிடம் உள்ளதா நீங்கள் மக்களைக் காப்பாற்றுவதற்கும் அவர்களை ஒரு சிறந்த இடத்தில் வாழ வைப்பதற்கும் உங்கள் பங்களிப்பைச் செய்வதற்கும் ஏதாவது செய்ய அதனால் அதனால் பிரபஞ்சம் சற்று சிறப்பாக மாறும் ஏனெனில் நீங்கள் அதற்காக ஏதோ ஒன்று செய்தீர்கள் பின்னர் நீங்கள் உலகளாவிய அற்பத்தன்மையைக் கடந்து படைப்பாற்றல் அன்பான தன்னலமற்ற அமைதியான இரக்கமுள்ள தைரியமான மற்றும் முன்மாதிரியான உங்கள் உன்னதமான சுயத்தை வாழ்கிறீர்களா முன்மாதிரியான அந்த உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் தேவையான அனைத்து மென்மையான திறன்களையும் வளர்த்துக் கொள்ளத் தேவையான ஆன்மீக நுண்ணறிவின் அளவை நீங்கள் அடைகிறீர்கள் இப்போது இந்த கேள்விகள் அனைத்தையும் பற்றி சிந்தியுங்கள் அவற்றை மீண்டும் ஒரு முறை திருத்துங்கள் தேவைப்பட்டால் மீண்டும் மீண்டும் கேளுங்கள் ஆரம்பத்தில் எளிதானது அல்ல என்று நீங்கள் நினைக்கும் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அவற்றைப் பற்றி சிந்தியுங்கள் அதன் முடிவில் நான் இதை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் பின்னர் இந்த விரிவுரையை முடிக்க விரும்புகிறேன் இதைப் பற்றிச் சிந்தியுங்கள் நீங்கள் உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவை வளர்த்து உயர் ஆன்மீக நுண்ணறிவுடன் வாழும்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் யாராவது உங்களைப் பற்றி மோசமாகப் பேசினாலும் யாரும் அதை நம்ப மாட்டார்கள் அந்த அளவிலான வெளிப்படைத்தன்மையை நீங்கள் அடைய முயற்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதனால் மக்கள் உங்களை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் அறிவார்கள் பின்னர் உங்களைப் பற்றி மிக உயர்ந்த அளவில் பேசுவார்கள்